வி மாட்யூல் மற்றும் லோட் R0 க்கு இடையில் ஒரு இன்டெர்ஃபேஷ் ஆக செயல்படும் DC DC கன்வெர்ட்டர்மாற்றி ஐ சிமுலேட் செய்வதன் உருவகப்படுத்துவதன் மூலம் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கைப் பற்றிய சில நுண்ணறிவைப் பெறுவோம் ஆனால் முதலில் பி வி சோர்ஷ் ஐ ஸ்பைஷ் ல் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் வி சோர்ஷ் க்கான மாதிரிமாடல்யை ஸ்பைஷ் இல் உருவாக்க வேண்டும் முன்னதாக பி வி செல் மாதிரிமாடல்யை நாம் பார்த்தோம் செல்லின் ஒவ்வொரு மாதிரிமாடல்யும் பி வி செல் மாட்யூல்கள் VOC இன் உயர் மதிப்பை அடைய தொடரில் சீரிஸ் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் அதேபோல் சார்ட் சர்க்யூட் கரன்ட் இன் உயர் மதிப்புகளை அடைய பி வி செல் மாட்யூல்களையும் இணையாக பேரலெல் இணைக்கிறீர்கள் இருப்பினும் சிமுலேசன் உருவகப்படுத்துதலின் நோக்கத்திற்காக ஐ சி மற்றும் வி சி மதிப்புகளை தீர்மானிப்பதில் சில ஃப்லெக்சிபிலிடிநெகிழ்வுத்தன்மையைக் கொண்டிருக்க விரும்புகிறோம் இந்த முறையில் மாதிரிமாடல்யை உருவாக்க முயற்சிக்கவும் வி செல்கள் அடுக்கில் வைப்பது மிகவும் சிக்கலானது உங்களுக்கு ஒரு 40 வோல்ட் ஓபன் சர்க்யூட் மாட்யூல் வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் தொடரில் 40 செட் செல்கள் இணைக்க வேண்டுமா இல்லை 50 வேண்டும் 0 7 அல்லது 0 8 கட் இன் வோல்டேஜ் இருந்தால் நீங்கள் 40 வோல்ட் பெறுவீர்கள் ஆனால் அடுக்கில் 50 யூனிட்கள் இருப்பதால் தொடரில் 50 யூனிட்கள் இணைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி மாடல் ஒவ்வொன்றும் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் மேலும் அதில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை உண்மையில் பெரியதாக இருக்கும் மற்றும் சிமுலேசன்உருவகப்படுத்துதல் மெதுவாக இருக்கும் எனவே பி வி கலத்தின் ஒரு பொதுவான மாதிரிமாடல்யை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஸ்பைஷ் அல்லது என்ஜி ஸ்பைஷ்வில் ஒரு பி வி மாட்யூல் இது போன்ற IV பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இந்த புள்ளி ஷார்ட் சர்க்யூட் பாயிண்ட் ஐ சி மற்றும் வி சி புள்ளி ஆகியவற்றை ஒருவர் வரையறுக்க முடியும் இப்போது இந்த இரண்டு அளவுருக்கள் ஸ்பைஷ் இல் இருக்கும் பி வி மாட்யூல் மாடல் க்கு நாம் வரையறுக்க வேண்டும் பிறகு தான் பி வி மாட்யூல் உடன் பவர் கன்வெர்ட்டர் ஐ இன்டெர்ஃபேஷ் செய்வதை சிமுலேட் செய்ய முடியும் மேலும் பல்வேறு வகையான மாட்யூல்கள் பி வரிசைகள் ஆகியவற்றிற்கு அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் நிகழ்கிறதா என்பதை மேலும் சரிபார்க்க முடியும் அல்லது வெவ்வேறு சார்ட் சர்க்யூட் புள்ளிகள் மற்றும் வெவ்வேறு வி சி புள்ளிகளைக் கொண்ட வெவ்வேறு ஐ வி பண்புகளுக்கு அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் நிகழ்கிறதா என்பதை சரிபார்க்க முடியும் ஷார்ட் சர்க்யூட் பாயிண்ட் ஐ சி இந்த ஐ சி நேரடியாக இன்சோலேஷனின் ஒரு நடவடிக்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஸ்பைஷ் இல் இந்த புள்ளியின் வரையறை என்பது நீங்கள் இன்சோலேஷனுக்கு ஏற்ப மதிப்பைக் கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் குறிக்கும் எனவே பி வி பேனலுக்கு வி சி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் நமக்கு ஒருவித கட்டுப்பாடு இருப்பது முக்கியம் எனவே ஸ்பைஷ் என்ஜி ஸ்பைஷ் இல் பி சோர்ஷ் இருக்க வேண்டும் இது இது போன்ற ஒரு சின்னத்தையும் இது போன்ற IV கேரெக்டெரிஸ்ட்டிக் ஐயும் கொண்டுள்ளது இந்த IV குணாதிசயத்தைக் கொண்ட அத்தகைய சோர்ஷ் ஐ நாம் பி வி சோர்ஷ் ஆக அழைப்போம் நாம் இரண்டு விஷயங்களைச் செய்ய வேண்டும் ஒன்று சப் சர்க்யூட் மாடல் இந்த வகையான IV பண்புகளைக் கொண்ட பி சோர்ஷ் ஐக் குறிக்க வேண்டும் எனவே கரன்ட் சோர்ஷ் டையோடு மாடல் ஐ பயன்படுத்தலாம் ஆர் ஷன்ட் மற்றும் ஆர் சீரிஸ் R shunt R series விட்டு விட்டு ஐடியல் டையோடு ஆக கரன்ட் சோர்ஷ் மாதிரிமாடல் ஐ நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அது போதுமானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் சின்னத்தை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் ஸ்கிமேட்டிக் எடிட்டரில் அழைக்கலாம் மற்றும் நாம் சின்னத்தை DV source Sym எனப்படும் ஃபைலில் எழுதுகிறோம்எனவே இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் செய்ய வேண்டும் பின்னர் பி வி சோர்ஷ் இன் மாடல்யைப் பெறுவோம் பின்னர் இந்த மாடல்யை பி வி சோர்ஷ் ஐ ஸ்பைஷ் க்குள் உள்ள ஒரு அங்கமாகவும் மற்ற எல்லா காம்பொனென்ட்களுடனும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக டி சி கன்வெர்ட்டர்மாற்றி இல் உள்ள காம்பொனென்ட் கள் பின்பு சிமுலேட் செய்யலாம் இப்போது முதலில் பி வி சோர்ஷ் மாடல் யை உருவாக்குவோம் ஆகவே பி செல்லின் மாடல் யை கரன்ட் சோர்ஷ் டையோடு கொண்ட இந்த மாதிரிமாடல்யை நாம் விவாதித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஷன்ட் மற்றும் சீரிஸ் RS Rab நான்ஐடியாலிட்டி ஐ எடுத்துவிட்டு கரன்ட் சோர்ஷ் டையோடு கொண்ட எளிமையான மாடல் ஐ மட்டுமே பயன்படுத்த முயற்சிப்போம் கரன்ட் சோர்ஷ்மும் டையோடும் இன்றியமையாதது மேலும் மாற்றியமைக்கப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட சர்க்யூட்டின் ஒரு மாடல் ஐ உருவாக்குவோம் எனவே கரன்ட் சோர்ஷ் ஐ கொண்டிருக்கும் ஒரு டையோடு இருக்கும் கரன்ட் சோர்ஷ் ற்கு கான்ஸ்ட்ன்ட் மதிப்பு இருக்கும் மற்றும் டெர்மினல்கள் உள்ளது டெர்மினல் மின்னழுத்தம் VT மற்றும் ஐடி டெர்மினல் மின்னோட்டம் நம்மிடம் உள்ளது இது கரன்ட் சோர்ஷ் மதிப்பை தீர்மானிக்க வேண்டும் நாம் அதை ஒரு கான்ஸ்ட்டன்ட்டாகமாறிலியாக அனுப்புவோம் மேலும் இதை ஐ சி மதிப்பான இன்சோலேஷனுக்கு ப்ரபோர்சனல் ஆக பொருத்தமாக விகிதாசாரமாக அமைப்போம் இப்போது iT ஐ எழுதுவோம் iT ISC - டையோடு கரன்ட் டையோடு கரன்ட் I0 x எக்ஸ்பொனென்சியல் VTN vT 1 I0 சேச்சுரேசன் கரன்ட் VT வோல்ட்டேஜ் ஈக்வலென்ட் வெப்பநிலை 1 ல் சிலிக்கான் க்கு N 2 மற்றும் VT 0 026 ஆகும் எனவே இதை எளிதாக கணக்கிட சுமார் 2 x 0 025 0 05 க்கு சமமான மதிப்புக்கு சமமான மதிப்பாக எடுத்துக்கொள்வேன் ஐடி மாதிரிமாடல்யை மீண்டும் எழுதுகிறேன் It Isc I0 eVT 0 05 1 எனவே இது எளிமைப்படுத்தப்பட்ட பி வி செல் அல்லது பி வி மாட்யூல்க்கு மாதிரிமாடல் ஆக இருக்கும் இங்கே ஐ சி ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டம் என்பது நாம் அமைக்கக்கூடிய ஒரு மதிப்பாகும் மாட்யூல் களுக்கு ஏற்ப அதை சரிசெய்யலாம் VOC VOC பற்றி என்ன செய்ய வேண்டும் VOC ஐ எவ்வாறு சரிசெய்வோம் ஆனால் முதலில் இந்த மாட்யூல் ஐ நீங்கள் சப் சர்க்யூட்களில் எவ்வாறு செயல்படுத்துவீர்கள் எனவே சப் சர்க்யூட்க்குள் ஒரு de சோர்ஷ் என அழைக்கப்படுவதைப் பயன்படுத்துவோம் இது நான்லீனியர் நேரியல்அல்லாத சோர்ஷ் ஆகும் இந்த ஸ்பைஷ் மேனுவல் பயனர் கையேட்டில் சென்று de சோர்ஸில் உள்ள சின்டாக்சை ப் பார்க்கவும் பின்னர் non linear dependence சோர்ஷ் PD என்பது ஒரு பிளஸ் நோட்க்கும் மைனஸ் நோட்க்கும் இடையில் உள்ளது நீங்கள் மின்னோட்டத்திற்கான எக்ஸ்ப்ரெஷன் அல்லது மின்னழுத்தத்திற்கான எக்ஸ்ப்ரெஷன் பயன்படுத்தலாம் இது போன்ற D1 0 முதல் 1 வரை நோட் ϕ என்பது கரன்ட் எக்ஸ்ப்ரெஷன் மற்றும் இதுபோன்று நீங்கள் இங்கே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் ம் கொடுக்கலாம் எனவே PV சோர்ஷ் மாட்யூல்க்கு de சோர்ஷ் மாட்யூல்யைப் பயன்படுத்த முயற்சிப்போம் எனவே நாம் na க்கு nb க்கு இடையில் உள்ள de சோர்ஷ் ஐ பயன்படுத்துவோம் அதை Bpv என அழைப்போம் இது முனைகள் na மற்றும் nb ஆகும் மேலும் கரன்ட் வெளியீடு I உள்ளது பொதுவாக கரன்ட் வெளியீடு I பாசிட்டிவ் நோட் க்குள் நுழைந்தால் பாசிட்டிவ் ஆகவும் பாசிட்டிவ் நோட் ல் இருந்து வெளியேறினால் நெகட்டிவ் ஆகவும் கருதப்படுகிறது எனவே இங்கு வரும் எக்ஸ்ப்ரெஷன் களில் மைனஸ் என நான் குறிப்பிடுவேன் இங்கு மைனஸ் X எக்ஸ்ப்ரெஷன் என்று குறிப்பிட்டுள்ளேன் இங்கு வரும் எக்ஸ்ப்ரெஷன் என்ன இந்த எக்ஸ்ப்ரெஷன் iT க்கு எழுதியுள்ளனர் மாடலிங் இன் இந்த கட்டத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் அறிமுகப்படுத்தலாம் ஐடி எதிர்மறையாக செல்லும்போது எதிர்மறை மின்னோட்டம் பி செல்லில் செல்வதை நாம் விரும்பவில்லை இது iT நெகட்டிவ் ஆக இருக்கும் அந்த நேரத்தில் ஐ யை 0 ஆக அமைக்க வேண்டும் நெகட்டிவ் அனுமதிக்கக்கூடாது அதாவது ஐடி 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது மட்டுமே இந்த சமன்பாட்டின் கணக்கிடப்பட்ட ஐடியை அனுமதிக்கவும் அல்லது ஐடி மின்னோட்டம் 0 ஆக மாற்றவும் எனவே இது என்ஜி SPICE அனுமதிக்கும் நிபந்தனை இன்லைன் நிபந்தனை ஸ்டேட்மென்ட் ஆகும் மேலும் இந்த சமன்பாட்டை எங்கள் சப் சர்க்யூட் மாடல் இல் பயன்படுத்தலாம் வி மாட்யூல்யின் மின்னழுத்தத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதற்கான ஒரு விஷயத்தை அடுத்தது பார்ப்போம் பி வி மாட்யூல்யின் மின்னழுத்தத்தை அதிகரிக்க முடியுமா சமன்பாட்டின் இந்த கட்டத்தில் நான் ஒரு v scale மதிப்பைப் பிரிக்கிறேன் இப்போது v scale இல்லாதபோது வி டி டெர்மினல் மின்னழுத்தம் 0 7 முதல் 0 8 வரை இருந்தது இப்போது நான் v scale மதிப்பு 10 ஆக மாற்றினால் அதே அளவு டையோடு மின்னோட்டம் இங்கு பாய்வதற்கு வகுபடும் எண்நுமெரேட்டர் 0 7 முதல் 0 8 வரை இருக்க வேண்டும் அதாவது விடி 7 அல்லது 8 க்கு செல்ல வேண்டும் 7 அல்லது 810 0 7 முதல் 0 8 வரை இருக்கும் இது கரன்ட் சோர்ஷ் ஆக இருப்பதால் நாம் v scale ஐ 10 ஆக உருவாக்கினால் தானாகவே அதே கரன்ட் நிலைகளை அடைய vT அதிக மின்னழுத்தத்திற்கு அல்லது 7 முதல் 8 வோல்ட் வரை உயரும் 0 ஐ விட பெரிய வேறு ஏதேனும் தன்னிச்சையான முழு மதிப்பு அல்லது முழு எண் அல்லாத மதிப்புக்கு நீங்கள் v scale ஐ உருவாக்கினால் அதற்கேற்ப இந்த எண் 0 7 முதல் 0 8 வரை இருக்கும் எனவே இந்த மதிப்பை சரிசெய்வதன் மூலம் ஒரு வோல்ட்டேஜ் ஸ்கேலிங் பெறலாம் எனவே v scale மற்றும் ISC ஆகிய இரண்டும் நாம் மாற்ற வேண்டிய அளவுரு மதிப்புகளாக இருக்கும் இப்போது சப் சர்க்யூட்டை உருவாக்க முயற்சிப்போம் அதை நான் SPICE ஸ்கிமேட்டிக் இல் எப்படி இணைத்துள்ளேன் என்பதை பார்ப்போம் நான் இங்கே ஒரு பி வி மாட்யூல் ஃபோல்டர் உருவாக்கியுள்ளேன் அந்த ஃபோல்டர் ல் எனக்கு மூன்று ஃபைல்கள் உள்ளன ஒன்று பிவி சிஐஆர்PV CIR ஃபைல் ஒரு சிஐஆர் ஃபைல் என்னவென்று தெரிந்திருக்கும் ஒரு ஸ்கிமேட்டிக் ஃபைல் உள்ளது பின்னர் PV SUB ஃபைல் உள்ளது ஆனால் நாம் முதலில் இந்த PV SUB ஃபைல் ஐ பார்ப்போம் அங்கு நாம் சப்சர்க்யூட் வைத்திருக்கிறோம் நீங்கள் நினைவு கூர்ந்தால் நம்மிடம் பி SUB சப்சர்க்யூட் ஃபைல் இருந்ததுஅதில் டையோடு மாட்யூல் மட்டுமே இருந்தது இப்போது நான் இந்த பகுதியை பி சோர்ஷ் ஐ சேர்த்துள்ளேன் எனவே சப் சர்க்யூட் அல்லது பி வி சோர்ஷ் ஆனது பின்வருமாறு இரண்டு முனையங்களைக் கொண்டுள்ளது நேர்மறை முனையம் மற்றும் எதிர்மறை முனையம் இரண்டு அளவுருக்களின் இயல்புநிலை மதிப்பை ஐ சி 1 ஸ்கேலிங் ஃபேக்ட்டர் 50 ஆக அமைத்துள்ளேன் இங்கே முதல் பகுதி ஐ சி மதிப்பை அமைக்கிறது எனவே நான் என் சி மற்றும் 0 இரண்டு முனைகளுக்கு இடையில் ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஷ் ஐ திறக்கிறேன் பின்னர் இந்த ஐ சி அளவுருவை இங்கு அனுப்புகிறேன் எனவே ஒரு நோட் வோல்ட்டேஜ் மதிப்பு கிடைக்கும் அதேபோல் v scale இல் ஒரு நோட் வோல்ட்டேஜ் மதிப்பு கிடைக்கும் நான் அதை பின்னர் இந்த மாதிரிமாடல்யில் இங்கே பயன்படுத்துவேன் இப்போது 1 மற்றும் 2 டெர்மினல்களுக்கு இடையில் உள்ள டிபிவி மாடலைக் கவனியுங்கள் இப்போது இது எங்கள் ஐடி சமன்பாடு விஎன்எஸ்சி இங்கே ஒரு பழைய மின்னழுத்தமாகும் இது ஐஎஸ்சியைக் குறிக்கிறது ஐஎஸ்சி மதிப்பு 7 இது I0 Ev12 இது Vt 0 05 N VT I க்கானது ஆகும் இது V scale மதிப்பான Vndv ஆல் வகுக்கப்படுகிறது இப்போது இந்த மதிப்புகள் It மதிப்பு 0 ஐ விட அதிகமாக இருந்தால் கணக்கிடப்பட்ட It எடுத்துக்கொள்ள வேண்டும் It மதிப்பு எதிர்மறை அதாவது 0 ஐ விட குறைவாக இருந்தால் 0 ஆக மாற்ற வேண்டும் இது பி வி சோர்ஷ் ன் மாடல்ஆகும் இது ஐ மற்றும் மின்னழுத்தம் மற்றும் இவற்றின் மதிப்புகளை மாற்ற முடியும் நமக்குத் தேவையானது இதுதான் இப்போது இந்த மாடல் யை அழைக்கும் ஒரு சின்னம் நமக்கு தேவை இப்போது ஒரு சிம்பல் உருவாக்குவோம் பி வி மாட்யூல்கள் சின்னங்களை உருவாக்கத் தொடங்குவதற்கு முன் ப்ரௌசர் இல் காண்பிக்க விரும்புகிறோம் நீங்கள் Geda symbol creation போன்ற முக்கிய வார்த்தைகளை வைத்தால் உங்களுக்கு நிறைய தேடல் வெளியீடுகள் வரும் சின்னம் உருவாக்கம் என்பது நீங்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல விஷயமாகும் மேலும் குறியீடுகளை உருவாக்குவது நீங்கள் மேலும் அறியவேண்டிய மற்றொரு நுழைவு புள்ளியாகும் இது உங்கள் சொந்த சிம்பல் களை உருவாக்குவதாகும் இதைப் படிக்கவும் சின்னங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதைப் பார்க்கவும் இது ஒரு நல்ல இடம் இப்போது பி வி சோர்ஷ் சின்னங்களை உருவாக்குவதற்கு Geda schematic ஓப்பன் செய்து supply Vat ஐ ஓப்பன் செய்யவும் குறியீட்டு உருவாக்கத்திற்கு இவை அனைத்தையும் நீக்க வேண்டும் மற்றும் extension டாட் Sch extension dot Sym ஆக மாற்றவும் வி சோர்ஷ் ஆக save செய்யவும் இதை இங்கே save செய்யவும் எனவே இப்போது பி சோர்ஷ் sym இல் வைத்திருக்கிறோம் இதை இங்கே கவனிக்கவும் மிகவும் முக்கியமானது நீங்கள் கீழே உள்ள க்ரிட் கட்டம் 100 என பார்க்கிறீர்கள் நீங்கள் க்ரிட் ஐ 100 இல் வைத்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வரையும் நேரத்தில் ரெசல்யூசனை மேம்படுத்தலாம் ஆனால் save செய்யவும் நேரம் இதை எப்போதும் 100 ஆக வைக்கவும் நீங்கள் இதை எப்போதும் மாற்றலாம் grid spacing மாற்றுவதற்கு actions க்கு சென்று scale up grid spacing scale down grid spacing கொடுக்கலாம் add net add bus add attitude add text இவற்றை எல்லாம் பயன் படுத்தலாம் add pin கொண்டு pin சேர்க்கலாம் இப்போது நான் pin மீது இருமுறை கிளிக் செய்யும் போது PIN வகை PIN லேபிள் PIN எண் PIN வரிசை வரும் நீங்கள் காண்பீர்கள் சரியான மதிப்புகளை இங்கே கொடுக்க வேண்டும் PIN எண் மற்றும் PIN வரிசை இவை வேறுபட்டிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரம் அவை ஏற்கனவே ஒரே பில்ட்டின் எண்ணாக இருக்கும் சில நேரம் வேறுபட்டிருக்கலாம் PIN வரிசை என்பது நீங்கள் ஒரு சப் சர்க்யூட் பயன்படுத்தும் வரிசையாகும் எனவே இது சப் சர்க்யூட் வரிசையுடன் தொடர்புடையது இங்கே ஐசி பேக்கேஜ்தொகுப்பு விவரங்களுடன் தொடர்புடையது எனவே மிகவும் முக்கியமாக நீங்கள் இதை வழங்க வேண்டும் எனவே நான் இங்கே ஒரு PIN இங்கே மற்றொரு PIN ஐ சேர்த்தேன் இப்போது டபுள் கிளிக் செய்தால் PIN எண் 1 PIN வரிசை 1 ஐக் கொடுத்திருப்பதைக் காண்கிறீர்கள் நீங்கள் PIN லேபிளைக் கொடுக்கலாம் ஆல்ஃபாநுமெரிக் ல் லேபிளைக் கொடுக்கலாம் அது PIN வகை என்று சொல்லலாம் எனவே இந்த PIN நான் கொடுக்கும் மதிப்புகளே இவை மற்ற PIN எண் 2 வரிசை 2 லேபிள் மற்றும் மீண்டும் பவர் PIN ஆகியவற்றைக் காணலாம் இப்போது நான் மதிப்புகளை சேர்க்க add attribute சென்று இதைச் சேர்த்துள்ளேன் add attribute சென்று நீங்கள் ref desk மதிப்பைத் தேர்வுசெய்யலாம் எனவே இந்த குறிப்பிட்ட லேபிளுக்கு இதை நான் சேர்த்து x PV கொடுத்துள்ளேன் நீங்கள் ஸ்கிமேட்டிக் இல் பல பி வி சோர்ஷ்களைக் கொண்டிருந்தால் அதற்கு 1234 இருப்பதைக் குறிப்பிட விரும்பலாம் எனவே x சேர்க்கவும் ஏனெனில் நான் அதை சப் சர்க்யூட்க்கு குறிப்பிடப் போகிறேன் எனவே சப்சர்க்யூட்க்கு முதல் எழுத்து x ஆக இருக்க வேண்டும் இப்போது நாம் சின்னத்தை வரைய வேண்டும் எனவே add line எடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற வரைபடத்தை உருவாக்குகிறேன் இது பி வி சோர்ஷ் ஐ குறிக்கிறது வரைபடத்தை முடித்த பிறகு அனைத்து லேபிள்களையும் பாருங்கள் இது லேபிள் பவர் எல்லாம் இருப்பதைக் காட்டுகிறது இதுதான் வேல்யூ எனவே வேல்யூ இல் நான் பி சோர்ஷ் சப்சர்க்யூட் ஐ அழைக்கலாம் ஐசி மதிப்பு மற்றும் V scale மதிப்பைக் கொடுக்கிறேன் இது முக்கியமானது எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றையும் மறைக்க வேண்டும் ஒரு PIN மற்றும் இந்த எக்ஸ்பிவி இருக்கட்டும் பின்னர் அது நன்றாகத் தெரிகிறது எனவே நீங்கள் EN ஐப் பயன்படுத்தினால் எல்லாமே அங்கே மறைந்துவிடும் இப்போது நீங்கள் லே அவுட் செய்யும்போது உங்கள் கிராபிக்ஸ் சரியாகப் பெற விரும்பினால் Save செய்யவும் quit கொடுக்காமல் edit சென்று select all கொடுக்கவும் இது ஒரு மிக முக்கியமான படியாகும் எனவே நீங்கள் வரையும்போது சர்க்யூட் வயரிங் செய்யும்போது போது பின் மற்றும் வயர்களை லாக் செய்யவேண்டும் எனவே அனைத்தையும் தேர்ந்தெடுத்து symbol translate க்குச் சென்று translate 0 கொடுக்கவும் இது மிக முக்கியமான படியாகும் இப்போது நீங்கள் save செய்யவும் இந்த செயல்முறைக்குப் பிறகு நீங்கள் அதை மூடலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சின்னத்தைத் திருத்தும் போதும் select all symbol translate கொடுக்கவும் எனவே நான் அதை save செய்து வைத்திருக்கிறேன் GEDA install செய்யும்போது local home directory இல் cap என்ற ஃபோல்டர் வரும் அதில் save செய்து வைத்திருக்கிறேன் cap என்ற ஃபோல்டர் உள்ளே சின்னங்கள் உள்ளன மற்றும் சின்னத்தின் உள்ளே நீங்கள் உங்கள் சொந்த காம்பொனென்ட்களின் தொகுப்பை வைத்திருக்க முடியும் எனவே நான் சில காம்பொனென்ட்களை உருவாக்கியுள்ளேன் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் எனவே அதற்குள் நான் பி சோர்ஷ் ஐ உருவாக்கியுள்ளேன் வேறு பல விஷயங்கள் உள்ளன மேலும் நான் பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் அவற்றை பின்னர் ஓய்வு நேரத்தில் பார்க்கலாம் எனவே பி சோர்ஷ் இதுதான் நாம் உருவாக்கியது எனவே நான் அதை மீண்டும் வைக்கிறேன் எனவே இது உருவாக்கப்பட்டு இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த இடத்தைப் பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் JAD க்கு சொல்ல வேண்டும் எனவே உங்கள் user home control h இல் நீங்கள் டாட் ஃபைல்களை மறைக்காமல் எனவே டாட் JAD configuration ஃபைல் உள்ளே சென்றுவிடும் C5 - gasp உள்ளது அது இல்லாவிட்டால் எம்ப்ட்டி ஃபைல் ஐ உருவாக்கி அதற்குள் நான் இருமுறை கிளிக் செய்தால் இந்த component library search ஆகியவற்றை இரட்டை மேற்கோள்களுக்குள்" " எழுத வேண்டும் உங்கள் local home directory ஆன gas directory இங்கே தான் symbols folder separate libraries நாம் உருவாக்கிய component libraries எல்லாம் உள்ளது இங்கே தான் ஃபோல்டர்கள் தேடப்படும் தேடப்பட்டு நாம் உருவாக்கிய symbol அங்கீகரிக்கப்பட்டு காட்டப்படுகிறதா என பார்க்க முடியும் இப்போது நான் VP sch ஓப்பன் செய்து ஸ்கிமாட்டிக் உருவாக்குவோம் நாம் ஸ்கிமாட்டிக் உள் சென்று பின்னர் இங்கே நாம் component களை வைப்போம் நாம் ஒரு component library க்குள் செல்லலாம் இங்கே தான் component களை வைத்துள்ளேன் சென்று இப்போது உருவாக்கிய பி சோர்ஷ் மேல்தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன் சோர்ஷ் இருக்கிறது அதை இப்போது இங்கே வைப்பேன் sign source இங்கே வைப்பேன் இணைப்புகளை உருவாக்குவோம் label value parameters இவற்றை சரியான வகையில் எடிட் செய்யலாம் நான் ஐ சி ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் மற்றும் வோல்ட்டேஜ் scalar ஐ 50 ஆக வைக்கிறேன் sub என்ற சப் சர்க்யூட் உள்ளது அதில் PV Schematic என அழைக்கப்படும் sub சர்க்யூட் உள்ளது Schematic இல் symbol உள்ளது இந்த symbol இங்கே உள்ளே இருக்கும் பி சோர்ஷ் சப் சர்க்யூட்டை அழைக்கிறது எனவே அனைத்துமே நன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இப்போது இந்த ஸ்பைஷ் இல் நாம் சிமுலேட் செய்ய முடியும் இப்போது நான் PV cir ஐ ஓப்பன் செய்யலாம் PV cir இந்த செயல்பாடுகளை செய்யும் ஆரம்ப நிலைமைகளைப் பயன்படுத்தி இயக்கினால் 0 முதல் 5ms 0 01 ms வரை சிமுலேசன் ஓடியது நாம் PV Net உருவாக்க வேண்டும் இவை கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் ஆகும் இந்த வரைபடம் வெள்ளை பின்னணி மற்றும் கருப்பு முன்புறத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே நாம் முன்பு செய்ததை செய்ய முடியும் கமாண்டை ரன் செய்யவும் பின்னர் நீங்கள் என்ன plot செய்ய வேண்டுமோ அதை plot செய்யலாம் இதை நான் சிறிதாக்குவேன் அப்போது நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் பார்க்க முடியும் இந்த Ivsc சோர்ஸ் கரன்ட் VnV டெர்மினல் மின்னழுத்தம் இவற்றுக்கிடையே கிராஃப் வரையலாம் டெர்மினல் வோல்ட்டேஜ் X கரன்ட் அதாவது பவர் மற்றும் டெர்மினல் வோல்ட்டேஜ் இவற்றுக்கிடையே கிராஃப் வரையலாம் இங்கே பவர் ஐ 40 ஆல் வகுத்து கொடுத்துள்ளோம் நாம் உண்மையில் இங்கே IV மற்றும் PV கிராஃப் ஐ பார்க்கிறோம் நான் ஏன் 40 ஆல் வகுத்தேன் இரண்டையும் ஒரே திரையில் தெளிவாகக் காண முடியும் என்பதற்காக இதை நான் IC 10 ஆம்ப்ஸ் மற்றும் VOC ஏறக்குறைய 40 வோல்ட் ஆகியவற்றில் அமைத்தால் அது 400 வாட் அல்லது அதற்கும் குறைவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் இது VOC x ISC இன் 70 ஆகும் 40 ஆல் வகுக்கப்பட்டால் 10 ஆக இருக்கும் எனவே இது ஒரு நார்மலைசேசன் ஆகும் இதனால் இரண்டையும் ஒரே திரையில் காணலாம் நீங்கள் plot இல் எதைப் பார்த்தாலும் உண்மையான பவர் ஐ பெற நீங்கள் இந்த மதிப்பால் பெருக்கினால் கிடைக்கும் எனவே இப்போது இதை வரைவோம் பின்னர் இதை மூடிவிட்டு டெர்மினல் விண்டோவைத் திறப்போம் எனவே இப்போது ஃபோல்டருக்குள் செல்வோம் எனவே முதலில் netlist உருவாக்குங்கள் இந்த கட்டளைகள் அனைத்தும் PV Net PV SCH நாம் ஸ்பைஷ் பரிசோதனைகளைச் செய்தபோது இந்த கட்டளையைப் பார்த்தோம் எனவே அதைச் செய்வோம் பின்னர் ng spice PV CIR அது excecute ஆகி plot செய்யும் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் மின்னோட்டம் 10 மற்றும் ஓப்பன் சர்க்யூட் மின்னழுத்தம் 46 ஐ தரும் அந்த மின்னோட்டம் நெகட்டிவ் ஆக மாறாமல் 0 இல் நிற்கிறது ஏனெனில் நாம் ஐ க்கான கிளிப்பர் வரம்பில் அமைத்துள்ளோம் எனவே இது அதன் நன்மை ஆகும் மற்றும் இந்த நீலக்கோடு என்பது பவர் க்ராஃப் நீங்கள் இப்போது பல்வேறு மதிப்புகளுக்கு முயற்சி செய்யலாம் நாம் இப்போது அடைந்திருப்பது என்னவென்றால் நாம் ஒரு பி சோர்ஷ் சின்னத்தை வைத்திருக்க முடியும் அங்கு நான் ஐ சி மற்றும் வி சி மதிப்புக்களை மாற்றலாம் மற்றும் அதே சின்னத்தை எந்தவொரு பி பயன்பாட்டிற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஃபோட்டோவோல்ட்டாய்க் செல் ஒளிமின்னழுத்த செல் கேரெக்டெரிஸ்டிக் போன்ற IV வளைவை உங்களுக்கு வழங்குகிறது மீண்டும் டையோடு மற்றும் கரன்ட் சோர்ஷ் களைப் பயன்படுத்திய அசல் மாடல் ஐ தொடர் மற்றும் இணையாகவும் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான காம்பொனென்ட் களை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் ஸ்பெசிஃபிகேசனுக்கும் விவரக்குறிப்பிற்கும் ஏற்றபடி தொடர் மற்றும் இணையாக சேர்க்க வேண்டும் பி வி தொகுப்பை மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு அவற்றை மாற்றுவது கடினமான வேலை மட்டுமல்ல ஒரு பெரிய பி சோர்ஷ் சர்க்யூட் மற்றும் காம்பொனென்ட் களின் எண்ணிக்கை அதிகமானால் சிமுலேசன் வேகம் குறைந்துவிடும் ஆனால் இது மிகவும் நேர்த்தியானது நீங்கள் எந்த சோதனையும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் பெரிய எண்ணிக்கையில் சிமுலேட் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் ISC ஷார்ட் சர்க்யூட் கரன்ட் மதிப்பு அல்லது இன்சோலேஷன் க்கு ஏற்ற மதிப்பை கொடுத்தால் போதும் மற்றும் voltage scaling factor மற்றும் நீங்கள் ஒரு பி சோர்ஷ் ஐ வைத்திருக்கிறீர்கள் இந்த பி வி சோர்ஷ் ஐ DC DC மாற்றிகள் கொண்ட எம் டி டிராக்கிங்கைத் தூண்டுவதற்குப் பயன்படுத்துவோம் எனவே MPPT algorithm வைப்பதற்கு முன்பு நாம் முதலில் பார்க்க வேண்டும் PV சோர்ஷ் ஐயும் டி சி கன்வெர்ட்டர்மாற்றி ஐயும் இன்டெர்ஃபேஷ் செய்தால் நன்றாக வேலை செய்யுமா என பார்க்க வேண்டும்